வணக்கம் எனவே கடந்த அமர்வில் 3 பேஸ் சர்க்யூட்கள் பற்றி நமது விவாதத்தைத் தொடங்கினோம் கடைசியாக நாம் Y Y பேலன்ஸ்ட் சர்க்யூட் பற்றி விவாதித்தோம் அதாவது நீங்கள் Y Y பேலன்ஸ்ட் சர்க்யூட் என்றும் சொல்லலாம் எனவே இன்றைய அமர்வில் Y ∆ மற்றும் ∆ ∆ சர்க்யூட்கள் பற்றி விவாதிப்போம் முதலில் பேலன்ஸ்ட் Y ∆ வொய் டெல்டா கனெக்க்ஷன் பற்றிய விவாதத்தை தொடங்குவோம் நீங்கள் Y ∆ சர்க்யூட்களை காணலாம் அவற்றில் சோர்ஸானது ஸ்டார் முறையிலும் அல்லது அதை நீங்கள் வொய் என்றும் அழைக்கலாம் மற்றும் லோடானது டெல்டா வடிவில் இணைக்கப்பட்டிருக்கும் சோர்ஸின் எ பேஸ் லோடின் எ வுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பி லோடின் பி யுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் சி யானது லோடின் சி யுடன் இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் பார்க்கும் போது பவரை ஸ்டார் சோர்ஸ் டெல்டா கனெக்டெட் லோடிற்கு அனுப்புகிறது எனவே நீங்கள் இந்த ஏற்பாட்டை பார்க்கும் போது சொர்ஸுக்கும் லோடிற்கும் இடையே நியூட்ரல் கனெக்க்ஷன் கிடையாது என்பதை நீங்கள் எளிதாக கூறலாம் இப்போது பாசிட்டிவ் பேஸ் சீக்குவென்ஸாக நாம் கருதினால் பேஸ் வோல்டேஜ் அல்லது லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ் இப்படி இருக்கும் இப்போது நாம் Y Y இணைப்பு பற்றி விவாதித்தபோது பேஸ் வோல்டேஜ் மற்றும் லைன் வோல்டேஜ் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த விஷயத்தில் லைன் வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே சோர்ஸ் ஸ்டார் கனெக்டெட் என்பதால் லைன் வோல்டேஜ் ஆக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இன் மதிப்பு என்பதை நாங்கள் பெற்றுள்ளோம் Y Y இணைப்பு பற்றி விவாதித்தபோது இதுதான் நாம் பெறுகிறோம் இதேபோல் இப்போது நீங்கள் இந்த ஏற்பாட்டைக் கண்டால் சோர்ஸின் லைன் வோல்டேஜ் லோடுகளின் பேஸ் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும் ஏனெனில் என்ற லைன் வோல்டேஜ் டெல்டாவின் பேஸ் எ பி க்கு குறுக்காக வருகிறது எனவே நாம் என்ன எழுத முடியும் என்பது அதாவது லோடு பேஸ் வோல்டேஜ் மற்றும் எனவே இந்த ஏற்பாட்டில் டெல்டா கனெக்டெட் லோடு அல்லது டெல்டா கனெக்டெட் சோர்ஸின் போது பேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே டெல்டா கனெக்டெட் சோர்ஸை அல்லது லோடுகளை பார்க்கும்போதெல்லாம் டெல்டாவின் பேஸ் வோல்டேஜ் டெல்டாவின் சோர்ஸ் வோல்டேஜாக இருந்தாலும் சரி அல்லது லோடாக இருந்தாலும் சமமாக இருக்கும் என்று கூறுவோம் எனவே இந்த சிஸ்டம் உள்ளமைவில் லைன் வோல்டேஜ்கள் லோடு இம்பிடன்ஸ்களுக்கு குறுக்காக இருக்கும் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும் என்று நாம் கூறலாம் அதாவது லைன் வோல்டேஜ் லோடு இம்பிடன்ஸுக்கு குறுக்காக வரும் பேஸ் வோல்டேஜிற்கு சமமாக வரும் நமக்கு கிடைத்த வோல்டேஜ் மதிப்புகளை வைத்து பேஸ் கரண்டின் மதிப்பை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் எனவே பேஸ் கரண்ட் எனவே இப்போது இங்கே நீங்கள் இந்த கரண்ட்கள் ஒரே அளவைக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம் ஆனால் இவை ஒன்றுக்கொன்று 120 டிகிரிக்கு அவுட்ஆப் பேஸ் ஆக இருக்கும் ஏனெனில் இந்த வோல்டேஜ்கள் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி அவுட்ஆப் பேஸ் ஆக இருக்கிறது இந்த பேஸ் கரண்ட்களை பெற இப்போது நமக்கு வேறு வழி உள்ளது பேலன்ஸ்ட் ஒய் டெல்டா இணைப்பிற்கு கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் kirchoff's voltage சட்டத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த குறிப்பிட்ட பாடத்தை பார்ப்போம் கே எல் ஐப் பயன்படுத்துவதற்கு ஏஏபிபிஎன்ஏ என்ற லூப்பை கருதுவோம் அல்லது இந்த வழியில் உங்களால் ஒரேமாதிரியாக இருக்கும் மதிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும் நாம் பெற்ற பேஸ் கரண்ட்களை எடுத்துக்கொள்வோம் மற்றும் நோடு எ பி சி ABCஆகியவற்றில் கேசிஎல் ஐ பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் கேசிஎல் ஐ நோடு எ வில் பயன்படுத்தினால் அதேபோல லைன் கரண்டின் அளவு பேஸ் கரண்டின் அளவைவிட முறை அதிகமாகும் அதாவது டெல்டா கனெக்டெட் லோடுகளில் இந்த லைன் கரண்ட்களிடமிருந்து லைன் கரண்ட்களின் அளவு பேஸ் கரண்ட்களின் அளவை விட முறை அதிகமாக இருக்கும டெல்டா இணைப்பிற்கு லைன் கரண்ட் பேஸ் கரண்ட்டிற்கு ரூட் 3 மடங்கு சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் என்ன எழுதலாம் நீங்கள் இதை எழுதலாம் மற்றும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் டெல்டா கனெக்டெட் லோடில் இருக்கும் லைன் கரண்ட் அதற்கு தொடர்புடைய பேஸ் கரண்டை 30 டிகிரி பின்தங்கி இருக்கும் எனவே லைன் கரண்ட்கள் பேஸ் கரண்டை 30 டிகிரி பின்தங்கியிருப்பதை இந்த கரண்ட் வெளிப்பாடுகள் மூலம் தெரிந்து கொள்ளலலாம் நீங்கள் பேசர் வரைபடத்தில் லைன் கரண்டையும் பேஸ் கரண்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தினால் நீங்கள் ஐ ஒரு ரெபெரென்ஸாக எடுத்துக் கொண்டால் அதாவது லைன் கரண்டானது இலிருந்து 30 டிகிரி பின்தங்கியிருக்கும் இதேபோல் ஐபிசி யிலிருந்து ஐபி 30 டிகிரி மற்றும் ஐசிஏ விலிருந்து ஐசி 30 டிகிரி பின்தங்கியிருக்கும் எனவே டெல்டா கனெக்ஷனில் கரண்டானது பேஸ் கரண்ட்களுடன் எவ்வாறு உறவைக் கொண்டிருக்கும் என்பதை இது உங்களுக்கு வழங்கும் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது பேஸ் கரண்டானது Ia ஐ விட சிறிய மதிப்பைக் கொண்டுள்ளது அதனால்தான் இது ஐ விட பெரியது எனவே தான் இது பேசர் வரைபடத்தில் குறிப்பிடப்படுகிறது ஸ்டார் டெல்டா கனெக்டெட் லோடிலிருந்து ஈக்குவேலன்ட் ஸ்டார் ஸ்டார் கனெக்க்ஷனாக மாற்ற வேண்டிய சர்க்யூட்டை ஆய்வு செய்வதற்கு நம்மிடையே ஒரு மாற்று வழி உள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்பர்மேஷன் உதவியுடன் டெல்டா கனெக்டெட் லோடை ஈக்குவேலன்ட் ஸ்டார் கனெக்டெட் லோடாக மாற்ற வேண்டும் அந்த சமயத்தில் என்று நீங்கள் கூறலாம் இதை நீங்கள் ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனில் பயன்படுத்தியது போல சிஸ்டமை ஆய்வு செய்யலாம் இப்போது இங்குள்ள 3 பேஸ் சிஸ்டத்தை சிங்கிள் பேஸ் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டாக மாற்றலாம் இது பற்றி ஸ்டார் ஸ்டார் விஷயத்தில் நாம் விவாதிக்கிறோம் இது லைன் கரண்டை மட்டுமே கண்டுபிடிக்க அனுமதிக்கும் பின்னர் எங்கள் சமீபத்திய விவாதத்தை ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த உறவின் உதவியுடன் நீங்கள் பெறக்கூடிய பேஸ் கரண்ட் மற்றும் ஒவ்வொரு பேஸ் கரண்ட்களும் தொடர்புடைய லைன் கரண்டை 30 டிகிரி வரை லீட் செய்கின்றது என்ற உண்மையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஸ்டார் டெல்டாவை ஸ்டார் ஸ்டார் கலவையாக மாற்றும் போது ஸ்டார் டெல்டா சர்க்யூட் அனாலிசிஸ் செய்ய இது உதவும் இப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒருவேளை அங்கே எ பி சி ABC பேஸ் சீக்குவென்ஸ் ஸ்டார் கனெக்டெட் சோர்சுடன் பேஸ் வோல்டேஜ் இருக்கிறது மற்றும் அது ஒவ்வொரு பேசிலும் இம்பிடன்ஸ் கொண்ட டெல்டா கனெக்டெட் பேலன்ஸ்ட் லோடுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆம் நாம் பேஸ் மற்றும் லைன் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே லோடு இம்பிடன்சை பேசர் வடிவுக்கு உங்களால் மாற்ற முடியும் இப்போது பேஸ் வோல்டேஜ் இப்போது லைன் வோல்டேஜ் என்னவாக இருக்கும்லைன் வோல்டேஜானது இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டார் டெல்டா சேர்க்கையில் உங்களுக்கு தெரியும் சோர்ஸ் பக்கத்தின் லைன் வோல்டேஜ் டெல்டா பக்கத்தில் உள்ள பேஸ் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும்

இப்போது பேலன்ஸ்ட் ∆ ∆ இணைப்பு பற்றி பேசலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டை பார்த்தால் சர்க்யூட் ∆ ∆ முறையில் இணைக்கப்பட்டுள்ளது சோர்ஸ் டெல்டா முறையில் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் லோடும் டெல்டா முறையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மற்றும் எனப்படும் சோர்ஸ் வோல்டேஜ் லோடு இம்பிடன்ஸ்களில் பயன்படுத்தப்படும் எனவே லோடுகளில் லைன் கரண்ட் எனில் பேஸ் கரண்டை மற்றும் எனக் கருதுகிறோம் இப்போது இரண்டும் பேலன்ஸ்ட் டெல்டா டெல்டா இணைப்புகள் என்பதால் சோர்ஸிலிருந்து லொடுக்கு நியூட்ரலை வைக்க முடியாது ஏனெனில் டெல்டா டெல்டா இணைப்பு விஷயத்தில் நியூட்ரலை அடையாளம் காண முடியாது இப்போது நாம் பாசிட்டிவ் சீக்குவென்ஸை எபி சி A B C என்று கருதினால் டெல்டா டெல்டாமுறையில் இணைக்கப்பட்ட சோர்சிற்கான பேஸ் வோல்டேஜ் இப்படி இருக்கும் எனவே டெல்டா கனெக்ஷனில் சோர்ஸ் மற்றும் லோடு ஆகிய இரண்டிற்கும் லைன் வோல்ட்டேஜும் பேஸ் வோல்ட்டேஜும் ஒன்றுதான் நாம் அங்கே லைன் இம்பிடன்ஸ் இல்லை என்று கருதினால் டிரான்ஸ்மிஷன் லைனில் இம்பிடன்ஸ் இல்லை என்று அர்த்தம் டிரான்ஸ்மிஷன் லைன் இழப்பில்லாததாகும் பின்னர் டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட சோர்ஸின் பேஸ் வோல்டேஜ் இம்பிடன்சுக்கு குறுக்காக இருக்கும் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும எனவே இந்த சமயத்தில் எனவே இந்த வோல்டேஜ்களிடமிருந்து நம்மால் என்ன செய்ய முடியும் இந்த சமயத்தில் பேஸ் கரண்டை பெற முடியும் கரண்ட் சமன்பாடுகளிலிருந்து நாம் கரண்ட்கள் ஒரே அளவை கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஆனால் மீண்டும் அவையனைத்தும் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கே வோல்டேஜ்களும் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கும் எனவே உங்களிடம் பேஸ் கரண்ட் பற்றிய தகவல் உள்ளது உங்கள் அடுத்த இலக்கு லைன் கரண்டை கண்டுபிடிப்பதாகும் எனவே லைன் கரண்டை எவ்வாறு கண்டுபிடிப்பதுநீங்கள் கே சி எல்லை நோடு எ அல்லதுபி அல்லது சி யில் அளிக்க வேண்டும் எனவே இங்கே கே சி எல்லை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் பெறுவது இப்போது அதேபோல லைன் கரண்டின் மெக்னிடியூட் பேஸ் கரண்டின் மெக்னிடியூட்டை விட முறை இருப்பதை காட்டுகிறது அதாவது இப்போது இங்கே நீங்கள் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்வதற்கான மாற்று வழியைப் பயன்படுத்தலாம் டெல்டா டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட்டை ஈக்குவேலன்ட் ஸ்டார் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட்டிற்கு மாற்றலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் இருபுறமும் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்பர்மேஷனை பயன்படுத்த வேண்டும் அவற்றை ஸ்டார் ஸ்டார் கலவையாக மாற்ற வேண்டும் அவ்வாறான நிலையில் உங்கள் லோடு ஆக இருக்கும் எனவே ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்பர்மேஷனிலிருந்து இதை நாம் பெறலாம் டெல்டா டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட்களை ஸ்டார் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட்டாக மாற்றும்போது அதைப்பயன்படுத்தலாம் கடைசி சொற்பொழிவில் ஸ்டார் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட் விஷயத்தில் நாம் விவாதிக்கும்போது நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இப்போது பேலன்ஸ்ட் டெல்டா டெல்டா இணைப்பு தொடர்பான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வழக்கில் இம்பிடன்சை கொண்ட பேலன்ஸ்ட் டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட லோடு ஒரு டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட பாசிட்டிவ் சீக்குவென்ஸ் ஜெனரேட்டருடன் V உடன் இணைக்கப்பட்டுள்ளது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் லோடுகளின் பேஸ் கரண்டையும் சர்க்யூட்களின் லைன் கரண்ட்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும்

இந்த அமர்வில் நாம் வொய் டெல்டா மற்றும் டெல்டா டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட சர்க்யூட்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் டெல்டா வொய் கனெக்டெட் சர்க்யூட் அல்லது டெல்டா ஸ்டார் கனெக்டெட் சர்க்யூட் பற்றி நமது விவாதத்தை தொடங்குவோம்